டெம்ப்பரேச்சர் இன் இன்ஃபனைட் ராட் மீண்டும் வருக கடந்த வீடியோவில் நாம் 1 டைமென்ஷன்ஸனல் ஹீட் ஈக்குவேஷன் மற்றும் இனிஸியல் டேட்டா வை டிஃபைன் பண்ணியதை பார்த்தோம் இது ஒரு இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ஆகும் நாம் சொலுயுஷன் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணினோம் மேலும் இந்த ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் யுனிக் என்பதையும் பார்த்தோம் ஆகவே நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் சொலுயுஷன் யுனிக்காக இருக்கவேண்டும் நாம் இதை ஹீட் ஈக்குவேஷன் சொலுயுஷன் ன் ப்ராப்பர்ட்டீஸ் ன் அடிப்படையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இதில் நாம் ஒன்றை பார்க்கலாம் இதில் ஓன்று ஸ்பேஸியல் வேரியபில் ஐ ட்ரான்ஸ்லேசன்ஸ் பண்ணுவதாகும் ஆகவே ux yt ம் சொலுயுஷன் ஆகும் மேலும் இதன் டெரிவேடிவ் ம் சொலுயுஷன் ஆகும் இந்த சொலுயுஷன்களின் லீனியர் காம்பினேஷன் அதாவது ஃபைனைட் சம் ம் சொலுயுஷன் ஆகும் பங்க்ஷன் ன் ஸ்பேஸியல் ஸ்கேலிங் க்கு நாம் கன்வல்யூஷன் எடுக்க வேண்டும் அடிப்படையில் சொலுயுஷன் ஐ எந்த பங்க்ஷன் g உடனும் கன்வல்யூஷன் பண்ணுவதாகும் ஆகவே கன்வல்யூஷன் ஃபைனைட் ஆக இருக்கவேண்டும் அப்பொழுதுதான் இன்டகிரல் அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆகவே அதுவும் சொலுயுஷன் ஆகும் எனவே இந்த ப்ராப்பர்ட்டீஸ் ஐ நாம் ப்ரூவ் பண்ணலாம் எந்த a0 விலும் வேரியபில்ஸ் x மற்றும் t க்கு ஸ்கேலிங் பண்ணும்போது uaxat சொலுயுஷன் தான் வேரியபில்ஸ் x மற்றும் t கொண்ட சொலுயுஷன் ஐ இந்த ஃபேக்டர்ஸ் ஆல் ஸ்கேலிங் பண்ணும்போது இது சொலுயுஷன் ஆகும் எனவே இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கலாம் இவை ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் என்று நாம் ஃப்ரூஃப் பண்ணலாம் ஆகவே நாம் இப்பொழுது இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஸ்லைடு டைம்200 பார்க்கவும் ப்ராப்பர்ட்டி 1 ன் படி ux yt சொலுயுஷன் என்பதை காட்டுவதிலிருந்து நாம் தொடங்கலாம் இதை பண்ணுவதற்கு முன்னால் நான்uxt ஐ ஹீட் ஈக்குவேஷன் ut 2uxx0 ன் சொலுயுஷன் என்று கருதுகிறேன் இதை சொலுயுஷன் ஆக கருதுவதன் மூலம் நமது ப்ரூஃப் ஈசி ஆகிறது ஆகவே நாம் முதலில் ut கண்டுபிடிக்கவேண்டும் ஆகவே முதலில் இதை u1xtux yt என்று சொல்லலாம் எனவே u1xt ஒரு சொலுயுஷன் ஆ இல்லையா என்பதை நீங்கள் செக் பண்ண வேண்டும் u1∂t∂tux yt ஆகவே இது utx yt க்கு சேம் ஆக இருக்கும் ஆகவே uxx yt என்பது u1∂x∂xux yt இது ∂ux yt∂ ∂∂x க்கு சேம் ஆக இருக்கும் ஆகவே u1∂x∂ux yt∂ ஆகவே என்பது ஸ்பேஸியல் வேரியபில் அதேபோல் நாம் uxxx yt கால்குலேட் பண்ணலாம் ஆகவே 2u1x22ux yt 2 இதிலிருந்து நமக்கு தெளிவாக கிடைப்பது u1∂t 22u1x20 ஆகும் இது ஒன்றுமில்லை ஆனால் ∂tux yt 22ux yt x y20 இதை∂uXt∂t 22uXtx20 என்று நினைக்கவேண்டும் இது சரியாக uXt ல் ஹீட் ஈக்குவேஷன் ஆகும் Xx yஎன்பது புதிய வேரியபில் uxt என்பது ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் என நமக்கு தெரியும் இதில் x க்கு பதில் எல்லா இடத்திலும் X ஆகும் மேலும் டெரிவேடிவ் u1xtux yt ம் சொலுயுஷன் ஆகும் ஆகவே இப்படித்தான் இந்த ப்ரூஃப் போகிறது செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்பது எந்த டெரிவேடிவ் ம் சொலுயுஷன் என்பதே இது ட்ரிவியல் ஆகவே இதை நான் பண்ணவில்லை ஆகவே ux ut uxx ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் ஆகும் மூன்றாவது லீனியர் காம்பினேஷன் ம் சொலுயுஷன் என்பதே ஹீட் ஈக்குவேஷன் லீனியர் ஆக இருப்பதால் u1 u2 un சொலுயுஷன்களின் ஃபைனைட் சம்மின் லீனியர் காம்பினேஷனும் சொலுயுஷன் ஆகும் அதாவது i1nuiCi ம் சொலுயுஷன் ஆகும் ஆகவே ui சொலுயுஷன் ஆக இருந்தால் இதன் லீனியர் காம்பினேஷனும் சொலுயுஷன் ஆகும் இது ட்ரிவியல் ஏனெனில் ஈக்குவேஷன் லீனியர் ஆகும் ஆகவே இதை எளிமையாக சப்ஸ்டிடுயுட் பண்ணி வெரிஃபை பண்ணலாம் நான்காவது கன்வல்யூஷன் ஆகும் இதை vxt ∞ux ytgdy என்று சொல்லலாம் இது ஏற்கனவே சொலுயுஷன் என்று நமக்கு தெரியும் ஆகவே நாம் vtxt ∞utx ytgdy கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவேண்டும் நமக்கு vxxxt ம் வேண்டும் ஆகவே vxxxt ∞uxxx ytgdy ஆகவே vtxt 2vxxxt ∞utx yt 2uxxx ytgdy மேலும் utx yt 2uxxx ytux yt என்றிருப்பது பார்க்கலாம் ஆகவே ux ytசொலுயுஷன் ஆக இருந்தால் utx yt 2uxxx yt0 ஆகவே இன்டகிரல் 0 ஆகும் ux yt சொலுயுஷன் ஆக இருப்பதால் vxt ம் சொலுயுஷன் என்று கிடைக்கிறது ஆகவே இது ப்ராப்பர்ட்டி 4 மேலும் ஐந்தாவது ப்ராப்பர்ட்டி ஸ்கேலிங் ஐயும் நாம் ஈசி ஆக வெரிஃபை பண்ணலாம் uxt சொலுயுஷன் ஆக இருந்தால் நமக்கு vxtuaxat சொலுயுஷன் என்று வேண்டும் ஆகவே vtxt∂tuaxat0∂u∂

இது நமக்கு a∂uaxat∂ vxxxt என்று கொடுக்கிறது

∂∂x0 ல் தொடங்கவேண்டும் உண்மையில் நம்மிடம் இருப்பது a∂uaxat∂ ஆகவே ∂xa இதை மேலும் ஒரு தடவை பண்ணும்போது vxxxta a

∂uaxat∂ என்று கிடைக்கிறது இது ஒன்றுமில்லை ஆனால் a 2uaxat2 இப்பொழுது நாம் vtxt 2vxxxt என்று இருப்பதை பார்க்கலாம் இதுவும்a∂uXT∂T 22uXTX2 ஆகும் இப்போது vtxt 2vxxxt a∂uXT∂T 22uXTX2 என்றிருப்பதை பார்க்கலாம் Xaxமற்றும் Tat uxt சொலுயுஷன் ஆக இருப்பதால் ∂uXT∂T 22uXTX20 ஆகவே vtxt 2vxxxt0 இது சொலுயுஷன் vxtuaxat என்று கிடைக்கிறது ஆகவே இந்த வழியில் தான் ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் ன் ப்ராப்பர்ட்டீஸ் ஐ நாம் காட்டியிருக்கிறோம் இதன் அடிப்படையில் நாம் இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் utxt 2uxxxt0 x∈R ன் சொலுயுஷன் கண்டுபிடிக்கலாம் இது இன்ஃபனைட் ராட் ஆகும் இதன் இரண்டு முனைகளும் இன்ஃபனைட் ஆகும் ஆரம்பத்தில் ராட் ன் எல்லா பாயிண்ட் லும் டெம்ப்பரேச்சர் ux0f x∈R ஆகும் ஆகவே ∀t மற்றும் ∀x ல் சொலுயுஷன் uxt என்ன என்பதை நாம் தெரிய விரும்புகிறோம் சொலுயுஷன் எவ்வாறு கண்டு பிடிப்பது நாம் சொலுயுஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவேண்டும் இந்த ஹீட் ஈக்குவேஷன் ப்ராப்ளமிற்கு யுனிக் சொலுயுஷன் என 5 ப்ராப்பர்ட்டீஸ்ன் அடிப்படையில் நாம் காட்டவேண்டும் நாம் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவேண்டும் ஆகவே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இனிஸியல் டேட்டாவோடு அதே ப்ராப்ளம் ஐ நாம் கன்சிடர் பண்ணவேண்டும் ஆகவே Qtxt 2Qxxxt0 ஹீட் ஈக்குவேஷன் Qxt x∈R ஆல் சாடிஸ்ஃபை ஆகிறது நாம் இப்போது இனிஸியல் டேட்டாவை வேறு வழியில் எடுக்கிறேன் ஆகவே Qx0H Hஎன்பது ஹெவிசைட் பங்க்ஷன் ஆகும் H1 x0 0 x0 H என்பது எல்லா x யிலும் டிஃபைன் பண்ணப்படுகிறது ஆகவே இதை கருத்தில் கொண்டு நாம் இதை எவ்வாறு சால்வ் பண்ணுவது முக்கியமானது நாம் ஏன் இதை தேர்வு பண்ணினோம் ஹெவிசைட் பங்க்ஷன் என்பது ட்ரான்ஸ்லேசன் ஆகவே இந்த பங்க்ஷன் H ன் ஸ்கேலிங் H க்கு ஈகுவல் ஆக இருக்கும் எல்லா a0 விலும் இதை நாம் ஈசி ஆக பார்க்கலாம் a0 ax0 x0 வில் Hax1 ஆகவே டைலேசன் அல்லது ஸ்கேலிங் வேரியபில்ax மற்றும் at ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் ஆகிறது அதாவது ப்ராப்பர்ட்டி 5 ன் படி இதன் படி ஸ்கேலிங் என்னவாக இருந்தாலும் ஹெவிசைட் பங்க்ஷன் எல்லா இடத்திலும் சேம் ஆக இருப்பதால் Qx t இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ஐ Qx 0H என்ற இனிஸியல் டேட்டாவோடு சாடிஸ்ஃபை பண்ணுகிறது நான் Qax at என்று சூஸ் பண்ணினாலும் இதுவும் ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் ஆகிறது Qax 0Hஎன்ற இனிஸியல் டேட்டா என்ன HaxH என்பது ஹெவிசைட் பங்க்ஷன் என்று நமக்கு தெரியும் ஆகவே நமக்கு இரண்டு சொலுயுஷன்கள் Qx t மற்றும் Qax at என்பவை சேம் இனிஸியல் டேட்டாவோடு உள்ள ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன்கள் ஏற்கனவே எனர்ஜி ஆர்குயுமென்ட் ன் படி ஹீட் ஈக்குவேஷன் ன் இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் யுனிக் என நாம் காட்டிவிட்டோம் ஆகவே இவைகள் சேம் ஆக இருக்கவேண்டும் அதாவது Qx tQax at for ∀t0 a0 t0 ஆக இருப்பதால்a1t என்று நாம் தேர்வு பண்ண முடியும் இது நமக்கு கொடுப்பது Qx tQxt 1ஆகும் qxt என்பது வேறு சில பங்க்ஷன் ஆகும் நமக்கு Qxt 1 மற்றும் qxt சரியாக என்னவென்று தெரியாது Qx tQax at என்று இருப்பதால் நாம் சொலுயுஷன் ஐ இந்த ஃபார்ம் ல் தான் பார்க்கவேண்டும் a1t என்று தேர்வு பண்ணும்போது நமது சொலுயுஷன் qxt என்று ஆகிறது ஆகவே இது நமக்கு இருக்கும்போது நாம் இதை புதிய வேரியபில் க்கு மாற்ற வேண்டும் ஆகவே gzq2αz இப்படிநாம் தேர்வு பண்ணும்போது qzgz2α என்று ஆகிறது ஆகவே qxt ஐ gz ஆல் எழுதும்போது gx2αt என்று ஆகிறது இதுதான் எனது Qx tgx2αt இதை x2αtp என்று அழைக்கலாம் ஆகவே Qx tgp இப்பொழுது Qx t ஹீட் ஈக்குவேஷன் ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது ஆகவேQtx t கால்குலேட் பண்ணவேண்டும் ஆகவே Qtx t∂Q∂tdgdp நமக்கு Qxx t வேண்டும் அதுQxx t∂Q∂xdgdp இப்பொழுது Qxxx t142tgp ஆகவேQxx tலிருந்து ∂x12αt∂p என்பதை பார்க்கலாம் ஆகவே Qxx t ஐ திரும்பவும் ஆப்ரேட் மேலே உள்ளவை நமக்கு கிடைக்கிறது ஏனெனில் Qxt ஹீட் ஈக்குவேஷன் Qtxt 2Qxxxt0 ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது Qxxx t மற்றும் Qtx t சப்ஸ்டிடுயுட் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது x4αttgp 2142tgp0 ஆகும் இதிலிருந்து நாம் பெறுவது gp2p gp0 ஆகும் ஆகவே இதுதான் இப்பொழுது ஈக்குவேஷன் நாம் பார்சியல் டிஃபரென்டியல் ஈக்குவேஷன் ஐ ஆர்டினரி டிஃபரென்ஸியல் ஈக்குவேஷன் ஆக மாற்றி இருக்கிறோம் ஆகவே gp ep20என்று கிடைக்கிறது ep2 என்பது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆகும் e2pdpep2இப்பொழுது நாம் இருபக்கமும் இன்டகிரேட் பண்ணவேண்டும் அதாவது 0pgp ep2dp0 இதிலிருந்து நமக்கு கிடைப்பது gp ep2g0ஆகும் ஆகவே இதை நாம் gpc1e p2என்று எழுதலாம் இருபக்கமும் இன்டகிரேட் பண்ணவேண்டும் ஆகவே 0pgpdp0pc1e p2dp இதை பண்ணும்போது நமக்கு கிடைப்பது gpc10pe p2dpg g என்பது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஆகும் இதை நாம் c2 என்று அழைக்கலாம் ஆகவே நமது சொலுயுஷன் gpc10pe p2dpc2 ஆகும் px2αt ஆகவே gpgx2αtQxt

ஆகவே Qxtc10x2αte p2dpc2 p என்பது டம்மி வேரியபில் ஆகவே நமக்கு ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் கிடைத்துள்ளது ஆனால் நமக்கு வேண்டியது Qx0Hx1x0 ஆகவே Qx0c10e p2dpc21 இது eq 1 x0 ஆக இருக்கும்போது என்ன ஆகும் x0 என்றால் Hx0 மற்றும் Qx0c10 ∞e p2dpc20 0e p2dp ன் இன்டகிரல் நமக்கு தெரியும் இதை இதனாலேயே மல்டிப்ளை பண்ணி நாம் இதை டபிள் இன்டகிரல் ல் போடவேண்டும் ஆகவே I20e x2dx

சர்க்கிள் x2y2 யூஸ் பண்ணவேண்டும் ஆகவே போலார் கோஆர்டினேட் யூஸ் பண்ணி நாம் இந்த இன்டகிரல் ஐ எவாலுவேட் பண்ணவேண்டும் ஆகவே 0e p2dp2 இதன் வேல்யூ என்பது கால்குலஸ் லிருந்து பெறப்பட்டது ஆகவே இப்படித்தான் நாம் இதனை எவாலுவேட் பண்ணவேண்டும் ஆகவே மேலே உள்ள இரண்டு ஈக்குவேஷன்களும் c12c21 for x0 and c12c20 for x0 என்று ஆகிறது இரண்டு ஈக்குவேஷன்களையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது c212 மற்றும் c11 ஆகவே இனிஸியல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஆகவே நமது சொலுயுஷன் இப்படித்தான் இருக்கும் என்று நமக்கு தெரியும் ஆகவே இனிஸியல் வேல்யூ அப்ளை பண்ணும்போது c1 மற்றும் c2 வின் வேல்யூ நாம் கண்டுபிடிக்கலாம் ஆகவே மற்றும் வேல்யூ சப்ஸ்டிடுயுட் பண்ணும்போது Qxt1210x2αte p2dp என்றிருப்பதை பார்க்கலாம் இது தான் சொலுயுஷன் நான் ஏன் அவ்வாறு சொல்கிறேன் என்றால் இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் யுனிக்காக இருக்கும் ஆகவே இது இனிஸியல் டேட்டா Qx0H வோடு Qtxt 2Qxxxt0 x∈R ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது ஆகவே இது தான் மேலே உள்ள இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் ஆகும் ஆனால் நமக்கு வேறு ஏதாவது தேவை நமக்கு இனிஸியல் டேட்டாவோடு இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் வேண்டும் ஆகவே உண்மையான இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் கண்டுபிடிப்பதற்கு நான் இதை பண்ணுகிறேன் Sxt∂Qxt∂xஎன்று கன்சிடர் பண்ண வேண்டும் நான் இனிஸியல் டேட்டா ஹெவிசைட் பங்க்ஷனோடு நான் இந்த சொலுயுஷன் ஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறேன் இதை x ஆல் டிஃபரென்ஸியேட் பண்ணி என்று Sxt அழைக்கிறேன் இப்போது ப்ராப்பர்ட்டி 4 யூஸ் பண்ணவேண்டும் அதாவது uxt ∞Sx ytfdy

f என்பது நாம் கன்சிடர் பண்ணிய இனிஸியல் டேட்டா ப்ராப்பர்ட்டி 4 ன் படி இந்த uxt ஹீட் ஈக்குவேஷன் ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது மேலே உள்ள கன்வலுஷனோடு நாம் ux0f என்று காட்ட வேண்டும் இது ட்ரு என்று காட்டினால் இது இனிஸியல் டேட்டாவின் சொலுயுஷன் ஆகிறது ஆகவே Sxt∂Qxt∂x12απte x242t இதுதான் எனது Sxt ஆகவே இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி uxt ∞Sx ytfdy ல் போட வேண்டும் ஆகவே சொலுயுஷன் uxt12απt ∞e 242tfdy இதுவே ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் ஆகும் நான் ux0f என்று காட்டி இருக்கிறேன் இப்பொழுது uxt ∞∂Qx yt∂xfdy ல் தொடங்க வேண்டும் Qx yt ஐ பாருங்கள் இது பங்க்ஷன் ஆக இருக்கும்போது ∂Qx yt∂x∂Qx yt∂ ∂∂xஎன்பது ஆகும் அதேபோல் ∂Qx yt∂y∂Qx yt∂

இதை ஒன்றாக ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைப்பது ∂Qx yt∂x∂Qx yt∂y∂Qx yt∂ ∂Qx ytx y0 ஆகும் இதன் பொருள் ∂Qx yt∂x ∂Qx yt∂y ஆகவே இவ்வாறு தான் நான் இதை ரிப்ளேஸ் பண்ண போகிறேன் ஆகவே uxt ∞∂Qx yt∂yfdy நான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பண்ண போகிறேன் ஆகவே uxt Qx yt

இந்த பங்க்ஷன் f டிஃபரென்ஸியபில் என்று நாம் கருதவேண்டும் அதாவது இனிஸியல் டேட்டா டிஃபரென்ஸியபில் ஆகும் இது நாம் எதிர்பார்த்தது ஏனெனில் இது இனிஸியல் டெம்ப்பரேச்சர் இது எப்போதும் கன்டினியஸ் பங்க்ஷன் ஆக இருப்பதால் இதை நாம் டிஃபரென்ஸியேட் பண்ணலாம் மேலே உள்ளuxt ல் இருந்து நாம் ux0 கால்குலேட் பண்ணவேண்டும் ஆகவே ux0 Qx ∞0fQx∞0f ∞ ∞Qx y0fdy இதுதான் நம்மிடம் உள்ளது x0 Hx ∞fQ∞0f ∞ ∞Hfdy என்பது என்ன ஆகவே Hx ∞0 Q∞01 மேலும் ∞Hfydy ∞xHfydyxHfydy ∞xHfydy ஏனெனில் Hx y1 if yx else H0 if yx முடிவாக நம்மிடம் இருப்பது ux00f ∞ ∞xfydyf ∞fx f ∞f கடைசியில்ux0 f ஐ சாடிஸ்ஃபை பண்ணுகிறது ஆகவே uxt12απt ∞e 242tfdy தான் சொலுயுஷன் இது இனிஸியல் டேட்டா வை சாடிஸ்ஃபை பண்ணுகிற மாதிரி நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம் இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் என்பது என்ன utxt 2uxxxt0 for x∈R மற்றும் ux0f என்பது ராட் ன் இனிஸியல் டெம்ப்பரேச்சர் ஆகவே இது தான் நமக்கு தேவையானது இப்படித்தான் நாம் சொலுயுஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவேண்டும் இந்த இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ல் சொலுயுஷன் யுனிக் என்று நமக்கு பார்க்கும்போது தெரிகிறது நமக்கு யுனிக் சொலுயுஷன் இருக்கிறது நாம் இந்த ஒரு சொலுயுஷன் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறோம் இதிலிருந்து இது இனிஸியல் டேட்டாவை சாடிஸ்ஃபை பண்ணுகிறது என்று தெரிகிறது இதன் பொருள் இது தான் சொலுயுஷன் ஆகவே நாம் இவ்வாறு சொலுயுஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் இனிஸியல் டேட்டாவோடு உள்ள 1 டைமென்ஷன்ஸனல் ஹீட் ஈக்குவேஷன் க்கு நாம் சொலுயுஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஆகவே நமது இன்ஃபனைட் ராட் என்பது ஸ்மூத் பங்க்ஷன் f ஐ இனிஸியல் டெம்ப்பரேச்சர் ஆக கொண்டதாகும் இது ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் ன் ப்ராப்பர்ட்டீஸ் ஐ அடிப்படையாகக் கொண்டது வேறு என்ன நாம் யூஸ் பண்ணினோம் நாம் இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் ன் யுனிக்னெஸ் ஐ பயன்படுத்தி சொலுயுஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம் ஆகவே முடிவில் நாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினது நமக்கு தேவையான சொலுயுஷன் ஆகும் இனிஸியல் வேல்யூ ப்ராப்ளம் ன் சொலுயுஷன் யுனிக் ஆக இருப்பதால் இது நமக்கு தேவையான சொலுயுஷன் ஆகும் இவ்வாறு தான் நாம் சொலுயுஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம் நாம் இன்ஃபனைட் லைன் x ல் அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி முதல் இன்ஃபினிட்டி ஹீட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணினோம் ஹீட் ஈக்குவேஷன் ன் சொலுயுஷன் ன் ப்ராப்பர்ட்டீஸ் அடிப்படையில் நாம் சொலுயுஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம் இனிஸியல் டேட்டாவோடு செமி இன்ஃபனைட் ராட் இருக்கும்போது நாம் இதை கன்ஸ்ட்ரக்ட் சால்வ் பண்ணுவது x 0 வில் பௌண்டரி கண்டிஷன் 0 ஆகும் ஏனெனில் செமி இன்ஃபனைட் என்பது x 0 ஆகும் x 0 வில் பௌண்டரி 0 ஆகும் ஆகவே இந்த ராட் என்பது இனிஸியல் டெம்ப்பரேச்சர் கொண்டதாகும் ஆகவே x 0 வில் நாம் என்ன கொடுக்க வேண்டுமென்றால்ஒன்றில் கான்ஸ்டன்ட் டெம்ப்பரேச்சர் அல்லது ஃப்ளக்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டும் அதே x 0 முனையை இன்சுலேட் பண்ணவேண்டும் ஃபுல் ரியல் லைன் க்கு குறிப்பிட்ட சொலுயுஷன் பயன்படுத்துவதன் மூலம் நாம் உண்மையில் சொலுயுஷன் பெறலாம் இந்த டொமைனை மைனஸ் இன்ஃபினிட்டி முதல் இன்ஃபினிட்டி எக்ஸ்டெண்ட் செய்யும் ஐடியா படி இந்த வீடியோவில் நாம் டிரைவ் பண்ணியால் சொலுயுஷன் ஐ இங்கு யூஸ் பண்ண வேண்டும் ஆகவே நாம் செமி இன்ஃபனைட் லைன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனைட் ராட் க்கு போகலாம் ஆகவே ஃபைனைட் ராட் ல் 1 டைமென்ஷன்ஸனல் ஹீட் ஈக்குவேஷன் ஐ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்